எனவே இப்போது Δ சோர்ஸ்யை சமமாக மாற்றுவதை கண்டோம் எனவே அதை இவ்வாறு செய்ய முடியும் எனவே இது Vab Vbc Vca எனில் அந்த Δ Vbc ஐ உருவாக்கினால் இந்த திசையும் Vca இந்த திசையும் பின்னர் சமமாக உருவாக்கவும் இந்த புள்ளி ஐ n ஆகவும் அழைக்கிறோம் எனவே இப்போது இதுதான் இவற்றிற்கிடையே உள்ள தொடர்புகள் இந்த வோல்டேஜ் இவற்றிற்கிடையே ஆங்கிள் 120 o ஆக இருக்க வேண்டும் இந்த எல்லாவற்றையும் காணலாம் VAN VL √ 3 Vp √3 ஆங்கிள் Δ முறையில் லைன் வோல்டேஜ் பேஸ் வோல்டேஜ் எனவே இதேபோல் VAN Ia Zy VL √ 3 ஆங்கிள் 30 o Vp √ 3 ஆங்கிள் 30 o ஆக இருக்கும் இதேபோல் வி என் மற்றும் இதேபோல் வி எனவே Δ சோர்ஸ்யை சமமான ஸ்டார் சோர்ஸ்மாக மாற்றுவது இதுதான் எனவே அடுத்ததாக ஒரு சிறிய எடுத்துக்காட்டை எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு பேஸ் இம்பெடன்ஸ் 40 j 25 Ω உடன் ஒரு சீரான ஸ்டார் இணைக்கப்பட்ட லோடு வழங்கப்படுகிறது ஒரு சீரான நேர்மறை வரிசை இணைக்கப்பட்ட சோர்ஸ் நேர்மறை வரிசை Δ இணைக்கப்பட்ட சோர்ஸ் என்றால் அது கொடுக்கப்பட்ட 210 வோல்ட் லைன் வோல்டேஜ் உடன் a b c வரிசையை எடுக்கும் பேஸ் மின்சாரத்தை கணக்கிடுங்கள் குறிப்பு பேஸர் Vab ஐப் பயன்படுத்தவும் எனவே அந்த ஸ்டார் இணைக்கப்பட்ட Zy அவ்வாறு உள்ளது Z ஸ்டார் அல்லது Zy க்கு 40 j 25 47 17 ஆங்கிள் 32o given வழங்கப்படுகிறது மற்றும் Vab என்பது குறிப்பு வோல்டேஜ் ஆகும் எனவே இங்கே இது ஒரு லைன் வோல்டேஜ் உடன் உள்ளது லைன் வோல்டேஜ் என்று சொல்லும் போதெல்லாம் அது லைன் முதல் லைன் வரை வோல்டேஜ் ஆகும் பேஸ் வோல்டேஜ் இது பேஸ் நியூட்ரல் க்கு உள்ள வோல்டேஜ் ஆகும் எனவே Vab 210 ஆங்கிள் 0o இதுதான் குறிப்பாக எடுக்க வேண்டும் எனவே Ia Vab √ 3 ஆங்கிள் 30 o Zy இப்போது இந்த சூத்திரத்தைப் பெற்றுள்ளீர்கள் எனவே இந்த வழியாக செல்லுங்கள் எனவே Vab 200210 என்றால் Vab மற்றும் Zy ஐ மாற்றினால் 2 57 ஆங்கிள் 62 o ஆம்பியர் கிடைக்கும் இது Zy கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் Vab வழங்கப்படுகிறது எனவே எளிமைப்படுத்தினால் அது 2 57 62 o ஆம்பியர் எனவே இந்த Ia மதிப்பு 2 57 ஆங்கிள் 62 o இங்கே பிரதியிடு இங்கே மாற்றாக இருந்தால் 62 120 ஆங்கிள் 182 o அது இருக்கும் மற்றும் மின்சாரத்தின் இந்த மெக்னிட்யூடு 2 57 ஆம்பியர் இங்கே குறிப்பிடப்படும் இதேபோல் Ic Ia ஆங்கிள் 120 o எனவே இங்கே இது Ia 2 57 ஒரு ஆங்கிள் ஆக இருக்கும் 62 120 எனவே இது 58 o ஆம்பியராக இருக்கும் அடுத்தது ஒரு சீரான அமைப்பில் பவர் இப்போது உடனடி பவரை எடுத்துக்கொள்ளும் லோடுகளைத் ஆராயுங்கள் எனவே ஒரு சீரான அமைப்பில் மூன்று பேஸ் பவர் யும் பார்க்க வேண்டும் ஸ்டார் இணைக்கப்பட்ட லோடுக்கு பேஸ் வோல்டேஜ் கள் இது உண்மையில் VAN பேஸ் வோல்டேஜ் VAN என்று சொல்லலாம் அதை AN ஸ்டார் இணைக்கப்பட்ட லோடு ஆகிறது எனவே நான் சொல்வது இது போன்ற ஒன்று நான் முன்பே பார்த்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன் இது ஒரு ஸ்டார் இணைக்கப்பட்ட லோடு இது A என்று சொல்லுங்கள் இது B இது C இது N அதனால்தான் இது VAN என அழைக்கப்படுகிறது இது VAN இது VBN இது VCN பேஸ் வோல்டேஜ் Vp ஆகும் அதாவது மெக்னிட்யூடு என்பது பேஸ் வோல்டேஜ் rms மதிப்பு மற்றும் பெருக்கல் √ 2 என்றால் அது உச்ச மதிப்பு மற்றும் sin கொசைன் கொசைன் குறிப்பிடப்படுகிறது sin 90 o cos எனவே இதை ஒரு கொசைன் கொசைன் என்று கூறுங்கள் எனவே இப்போது அதை அழித்து விடுகிறேன் எனவே இந்த முறையில் முன்பே ஒற்றை பேஸ் சர்க்யூட்க்கு பார்த்திருக்கிறோம் வி வி மீ அதை அழித்து அனுமதிக்கிறேன் v v m sin t எனவே v m என்பது உச்ச மதிப்பு மற்றும் v m உண்மையில் √2 v rms மதிப்பு ஒற்றை பேஸ் சர்க்யூட்க்கு உள்ளவாறு எனவே sin ற்குப் பதிலாக இங்கே கொசைன் இருக்கிறதுபொருள் ஒன்றே எனவே இந்த முறையில் இந்த உச்ச மதிப்பு பின்னர் √ 2 வி எனவே Vp என்பது பேஸ் வோல்டேஜ் என்று அழைக்கப்படும் ஆனால் அது rms மதிப்பைக் கொண்டுள்ளது எனவே பெருக்கப்பட்ட √ 2 உச்ச மதிப்பு எனவே அடுத்தது அது மூன்று பேஸ் முறைக்கு முந்தையதைப் போலவே t 120 o புரிந்து கொள்ளக் கூடியதாக இருக்கும் VCN க்கு இது √2 Vp மீண்டும் cos t 120 o ஆக இருக்கும் எனவே இது VAN VBN மற்றும் VCN இன் பிரதிநிதித்துவம் ஆகும் இது இங்கே எழுதப்பட்டுள்ளது Vp max √ 2 Vp உச்ச மதிப்பு எனவே இது 120 o Vp நான் சொன்னேன் இது பேஸ் வோல்டேஜ் பேஸ் மதிப்பு ஆனால் அது rms மதிப்பு எனவே பேஸ் வோல்டேஜ் rms மதிப்பு எனவே அதை அழிக்கிறேன் எனவே இப்போது இம்பெடன்ஸ் Zy Z எனவே பேஸ் மின்சாரம் அவற்றின் தொடர்புடைய பேஸ் வோல்டேஜ் ற்கு பின்னால் உள்ளது எனவே இது ஸ்டார் இம்பெடன்ஸ் Z எனவே அது Z இது சமநிலையானது பேஸ் மின்சாரம் அவற்றின் தொடர்புடைய பேஸ் வோல்டேஜ் ற்கு பின்னால் உள்ளது ஆகவே √2 Ip cos t என்று எழுதலாம் இது மின்சாரம் வோல்டேஜ் லிருந்து இங்கே பின்தங்கியிருக்கும் ஆக இங்கே வோல்டேஜ் அது t 120 o t 120 o மற்றும் மின்சாரம் இந்த வோல்டேஜ் லிருந்து பின்னடைவு எனவே மின்சாரத்தையும் Ia √ 2 Ip Ip என்பது பேஸ் மின்சாரத்தின் rms மதிப்பு எனவே பேஸ் மதிப்பு √ 2 ஆல் பெருக்கி எனவே இது உச்ச மதிப்பு மற்றும் இது ஸ்டார் இணைக்கப்பட்டுள்ளது எனவே Ia √ 2 Ip cos t எனவே இது இங்கே எழுதப்பட்டிருப்பதுIp என்பது பேஸ் மின்சாரத்தின் rms மதிப்பு எனவே Ip √ 2 Ip cos t 120o ஏனெனில் 120 o க்கு மாறுகிறது √ 2Ip cos t 120 o ஆக இருக்கும் வோல்டேஜ்களை பொறுத்தவரை இது cos t cos t 120 o t 120 o ஏனெனில் மின்சாரம் ஆங்கிள் பின்னடைவு கொண்டுள்ளது எனவே அறிமுகப்படுத்தப்படும் இங்கே இது புரிந்து கொள்ளத்தக்கது இப்போது லோடுகளில் உள்ள மொத்த உடனடி பவர் மூன்று பேஸ்களில் உடனடி பவர் இன் கூட்டுத்தொகை ஆகும் எனவே மூன்று பேஸ்களும் எனவே அவ்வாறு செய்தால் p p a p b p c VAN Ia VBN Ib VCN i c சர்க்யூட் வாரியாக வரைந்தால் இதுபோன்றதாக இருக்கும் இது ஸ்டார் இணைக்கப்பட்டுள்ளது இது ஸ்டார் இணைக்கப்பட்ட லோடு என்று வைத்துக்கொள்வோம் எனவே இது ஸ்டார் உடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இது முடிவு இது ஏ இது பி என்று வைத்துக்கொள்வோம் இது சி இந்த மின்சாரம் ஐஏ என்றும் இந்த மின்சாரம் ஐபி என்றும் இந்த மின்சாரம் ஐ சி என்றும் கூறுகிறது எனவே இது இங்கே இந்த Ia பேஸ் ற்கு VAN ஆக இருக்கும் இதேபோல் இந்த பேஸ் ற்கு இது VBN Ib ஆக இருக்கும் இந்த பேஸ் ற்கு இது வி என் ஐ ஐசி என்று அழைக்கிறோம் Ia Ib i c பிரதியிட்டால் மற்றும் இங்கிருந்து VAN VBN மற்றும் VCN ஐ மாற்றினால் பதிலீடு செய்து எளிமைப்படுத்தினால் இதைச் செய்யுங்கள் எனவே இதைச் செய்தால் இது இந்த வடிவத்தில் p 2 Vp Ip ஆக இருக்கும் பின்னர் cos t cos t cos t 120 o cos t 120 o cos t 120 o cos t 120 o இதை எளிதாக்குங்கள் நான் இறுதி ஒன்றை எழுதியுள்ளேன் ஆனால் இதை எளிதாக்குங்கள் எனவே அதாவது மூன்று பேஸ்க்கு ஒன்றாக செய்தால் அது 3 Vp Ip cos ஆக இருக்கும் எனவே அது நேரம் யையும் மூன்று பேஸின் முக்கிய நன்மைகளில் இதுவும் ஒன்றாகும் எனவே பவரை உருவாக்க மற்றும் விநியோகிக்க மூன்று பேஸ் முறையைப் பயன்படுத்துவதற்கு இது ஒரு முக்கியமான காரணம் ஏனெனில் இது நேரத்தை பொறுத்து மாறாது எனவே லோடு ஒரு ஸ்டார் அல்லது Δ இந்த 3 Vp I p cos என்பது மாறாதது எனவே இதன் பொருள் மொத்த உடனடி பவர் நேரத்தை பொறுத்து மாறாது சராசரி பவர் பேஸ்க்கு P இணைக்கப்பட்ட லோடு அல்லது ஸ்டார் இணைக்கப்பட்ட லோடுக்கான P க்கு சராசரி பவர் p 3 ஆக இருக்கும் ஏனெனில் இது சமச்சீர் அமைப்பு இது ஒரு சீரான அமைப்பு எனவே P p பின்னர் பேஸ் பவர்க்கு p 3 ஆக இருக்கும் p என்பது 3 Vp Ip cos ஆக இருந்தது எனவே Pp என்பது Vp Ip cos மேலும் இதேபோல் ஒரு பேஸ் ற்கு ரியாக்ட்டிவ் பவர் Q p Vp Ip sin ஆக இருக்கும் எனவே ஒரு பேஸ் ற்கு அப்பேரன்ட் பவர் S p Vp Ip ஆக இருக்கும் எனவே cos sin பெருக்கமில்லை வெறுமனே Vp Ip ஆக இருக்கும் எனவே ஒரு பேஸ் ற்கு கம்பிளக்ஸ் பவர் P p jQ p Vp Ip ஆக இருக்கும் இந்த விஷயம் ஒற்றை கட்டத்திற்கும் விளக்கப்பட்டுள்ளது எனவே பொருள் மிகவும் எளிமையானது எனவே மொத்த சராசரி பவர் P a P b P c 3 P p ஆக இருக்கும் எனவே இது 3 Vp Ip cos ஆக இருக்கும் ஆனால் இதை √ 3 VL I L cos load என எழுதலாம் ஒரு ஸ்டார் இணைக்கப்பட்ட லோடு லைன் மின்சாரம் பேஸ் மின்சாரம் கணக்கீடுகளை செய்யும் போது இந்த விஷயம் எப்போதும் மனதில் இருக்க வேண்டும் எனவே ஒரு ஸ்டார் இணைக்கப்பட்ட லோடுக்கு லைன் மின்சாரம் பேஸ் மின்சாரம் ஆனால் லைன் வோல்டேஜ் லைன் வோல்டேஜ் √ 3 மடங்கு பேஸ் வோல்டேஜ் ஆக இருக்கும் அதாவது இது ஸ்டார் இணைக்கப்பட்ட லோடு என்று வைத்துக்கொள்வோம் எனவே இந்த முறையில் இது எனது லைன் மின்சாரம் இது எனது லைன் மின்சாரம் அதே மின்சாரம் இந்த பேஸ் ற்கு செல்கிறது எனவே இது எனது பேஸ் மின்சாரமாகும் எனவே லைன் மின்சாரம் பேஸ் மின்சாரம் இந்த வழியில் நான் சொல்கிறேன் இந்த புள்ளி N ஆகும் இதுதான் எனது a b மற்றும் c ஆக என் VAN உண்மையில் இது புரிந்துகொள்ள எனவே இது சிறிய n ஆகும் எனவே VAN இந்த புள்ளி இது எனது பேஸ் வோல்டேஜ் ஆனால் Vp எல்லாவற்றையும் சமநிலையானது என்று கூறுகிறது எனவே இது VAN VBN VCN மெக்னிட்யூடு எனவே Vp VAN ஆனால் லைன் முதல் லைன் வரை வோல்டேஜ் இதுதான் இது ஒன்று எனவே இது எனது Vab எனவே Vab மெக்னிட்யூடு √ 3 பேஸ் வோல்டேஜ் √ 3 மடங்கு VAN ஆகும் ஆனால் VAN Vp எனவே இது √ 3 மடங்கு Vp ஆக இருக்கும் எனவே லைன் வோல்டேஜ் √ 3 மடங்கு பேஸ் வோல்டேஜ் எனவே அதை அழிக்கிறேன் ஆனால் ஒரு ஸ்டார் இணைக்கப்பட்ட லோடுக்கு அதனால்தான் இதை I L Ip மற்றும் VL என்று எழுதலாம் அதாவது இது உண்மையில் 3 Vp Ip cos இதை √ 3 பின்னர் அடைப்புக்குறிக்குள் √3 எழுது Vp Ip பின்னர் cos எனவே √ 3 இருக்கும் அதாவது √ 3 Vp லைன் வோல்டேஜ் இது VL இது Ip I L ஏனெனில் பேஸ் மின்சாரம் லைன் மின்சாரம் ஸ்டார் ஸ்டார் இணைக்கப்பட்ட லோடு பின்னர் அது I L ஆக இருக்கும் பின்னர் cos எனவே இந்த சொல் இப்படி எழுதப்பட்டுள்ளது எனவே இது √ 3 VL I L cos ஆகும் எனவே இது ஒரு ஸ்டார் இணைக்கப்பட்ட லோடுக்கானது ஒரு Δ இணைக்கப்பட்ட லோடுக்கு நேர்மாறாக உள்ளது எனவே மீண்டும் சொல்ல தேவையில்லை இதேபோல் அதை செய்ய முடியும் லைன் மின்சாரம் √ 3 நேர பேஸ் மின்சாரம் ஆனால் VL வி பி வாரியாக இது எனது பேஸ் மின்சாரமாகும் எனவே இது எனது I p மெக்னிட்யூடு வாரியாக உள்ளது அந்த முறையில் இங்கே லைன் வோல்டேஜ் பேஸ் வோல்டேஜ் எடுத்துக்காட்டாக இது VAN ஆக இருந்தால் இது இங்கு வருகிற வோல்டேஜ் மட்டுமே இது Δ இணைக்கப்பட்ட லோடு எனவே லைன் வோல்டேஜ் Vab என்று அழைக்கிறோம் இது எனது Vab அடிப்படையில் இது இங்கு வருகிற வோல்டேஜ் என்பது பேஸ் வோல்டேஜ் என்பது லைன் வோல்டேஜ் ற்கு சமம் எனவே இது Vab Vp மெக்னிட்யூடு இதேபோல் Vbc க்கு அனைத்தும் Vp பேஸ் வோல்டேஜ் ஆனால் இங்கே மதிப்பு பேஸ் மின்சாரம் இங்கே உள்ளது இது லைன் மின்சாரமாகும் எனவே லைன் மின்சாரம் √ 3 மடங்கு பேஸ் மின்சாரம் மாக இருக்கும் இது முன்பே காணப்பட்டது ஆக இதேபோன்ற வழி Δ இணைக்கப்பட்ட லோடுக்கு ஒத்த வழி IL √ 3 I p ஆக இருக்க வேண்டும் மற்றும் VL Vp லைன் வோல்டேஜ் பேஸ் வோல்டேஜ் ஆக இருக்க வேண்டும் இது கணக்கீடு பார்வையில் இருந்து மனதில் கொள்ள வேண்டும் இதேபோல் மொத்த ரியாக்ட்டிவ் பவர் Q √ 3 VL I L sin எனவே மொத்த காம்பிளக்ஸ் பவர் இது மூன்று பேஸ் ஆக இருக்கும் எனவே பவர் பேஸ் பவர் P p jQ p எனவே 3 பெருக்கப்படுகிறது எனவே 3 P p j Q p 3 P p jQ p இது P p jQ p Vp I p கான்ஜுகேட் எழுத முடியும் எனவே இது 3 Vp ஆக இருக்கும் மற்றும் Ip Vp Zp கான்ஜுகேட் இருக்கும் எனவே இதன் பொருள் 3 Vp Vp கான்ஜுகேட் Zp கான்ஜுகேட் எனவே Vp Vp கான்ஜுகேட் மெக்னிட்யூடு Vp2 2 ஏனெனில் உதாரணமாக Vp Vp ஆங்கிள் Vp கான்ஜுகேட் Vp ஆங்கிள் ஆக இருக்கும் எனவே இதைப் பெருக்கினால் அது Vp மற்றும் VpVp 2 அளவு மற்றும் அது ஆங்கிள் 0 ஆக இருக்கும் எனவே இது Vp 2 தான் அதனால்தான் அது Vp 2 3 Vp 2 ஆகும் இது கான்ஜுகேட் ஆகும் எனவே Vpகான்ஜுகேட் இங்கே Zp கான்ஜுகேட் எனவே இது Zp கான்ஜுகேட் ஆகும் மற்றும் Zp Zp ஆங்கிளை என்று அழைக்கிறோம் எனவே Zp Zp ஆங்கிள் பின்னர் Zp கான்ஜுகேட் Zp ஆங்கிள் ஆக இருக்கும் இது மெக்னிட்யூடு சில நேரங்களில் நான் இப்படி எழுதுகிறேன் ஆனால் இது மெக்னிட்யூடு இது புரிந்துகொள்ளக்கூடிய ஆங்கிள் எனவே இப்போது ஒரு பேஸ் ற்கு இம்பெடன்ஸ் எனவே Zp Zphase Zy அல்லது Zp இது உண்மையில் Zp Zp Z Δ எனவே இது 3 Vp 2 Zp கான்ஜுகேட் ஆகும் எனவே இப்போது எழுதலாம் பின்னர் P jQ எனவே P jQ √ 3 VL I VL I L ஆங்கிளை யும் எழுதலாம் பின்னர் இதைச் செய்தால் அது √ 3 VL I L cos j √ 3 VL I L sin ஆக இருக்கும் எனவே P √ 3 VL I L cos and Q √ 3 VL I L sin எனவே இப்படி எழுதலாம் ஆனால் மூன்று பேஸ் அமைப்பின் மற்றொரு பயன்பாடு என்னவென்றால் இது மின் விநியோகத்திற்கான குறைந்த அளவிலான கம்பியைப் பயன்படுத்துகிறது எனவே ஒற்றை பேஸ் வோல்டேஜ் VL மற்றும் அதே அப்சார்ப்புடு பவர் பி எல் ஆகியவற்றிற்கான ஒற்றை பேஸ் அமைப்பை விட குறைந்த அளவிலான கம்பியைப் பயன்படுத்தும் மூன்று பேஸ் அமைப்பு எனவே இதை மற்றொரு பெரிய நன்மை என்று அழைக்கிறோம் இப்போது ஒப்பிட வேண்டும் எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்வுகளை ஒப்பிட்டு இரண்டிலும் ஒற்றை பேஸ் அல்லது மூன்று பேஸ் இரண்டிலும் கம்பிகள் ஒரே பொருளைக் கொண்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள் எனவே ஒற்றை பேஸ் சோர்ஸ் எடுத்துக் கொண்டு இது உள்வரும் பாதை என்றும் இது திரும்பும் பாதை என்றும் வைத்துக் கொள்வோம் எனவே ரெசிஸ்டன்ஸ் R மற்றும் R ஆகும் எனவே இது இரண்டு R ஆக இருக்கும் நம் கணக்கீடுகளின் பொருட்டு இணைக்கப்பட்ட லோடு இதுதான் எளிதான கணக்கீடுகள் விளக்கத்திற்காக இந்த லோடு முற்றிலும் ரெசிஸ்டிவ் லோடு இது முற்றிலும் ரெசிஸ்டன்ஸ் லோடு லோடு முற்றிலும் ரெசிஸ்டிவ் என்றால் அது ஒற்றுமை பவர் காரணி லோடு என்று பொருள் ஏனெனில் Z R j X என்று கூறுங்கள் X 0 என்றால் அது முற்றிலும் ரெசிஸ்டன்ஸ் லோடு மற்றும் லோடு முழுவதும் வோல்டேஜ் VL என்று சொல்லப்படுகிறது அது லோடு வோல்டேஜ் லோடு முழுவதும் இந்த வோல்டேஜ் VL ஆகும் எனவே இது இரண்டு கம்பி ஒற்றை பேஸ் அமைப்பு இது உள்வரும் பாதை இது திரும்பும் பாதை இங்கே ரெசிஸ்டன்ஸ் R அதே கம்பி எனவே இங்கே R மற்றும் அதே நீளம் உள்ளது எனவே இது படம் 22 ஆகும் இப்போது இது மூன்று பேஸ் அமைப்புகள் என்று கருதப்படுகிறது எனவே ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஆர் ஆர் மூன்று லைன்கள் பேஸ் a b c இந்த பக்கம் மூன்று பேஸ் சமச்சீர் சோர்ஸ் இது மூன்று பேஸ் சமச்சீர் லோடு இது ஒரு ஸ்டார் அல்லது Δ ஒரு பொருட்டல்ல ஒரு தூய்மையான ரெசிஸ்டன்ஸ் லோடு என்று கருதுங்கள் எனவே லோடுயின் பவர் காரணி ஒற்றுமை இங்கே இந்த பக்கமாக இருக்கும் Vab வோல்டேஜ் இது ஆர் வோல்டேஜ் இந்த லோடு முழுவதும் லைன் to லைன் வோல்டேஜ் ற்கு இது VL ஆங்கிள் 0 o இது b முதல் c வரை இது விஎல் ஆங்கிள் 120 o என்று எழுதும் போது இது உடனடி துருவமுனைப்பு அதாவது எனது Vab விஎல் ஆங்கிள் 0 o மற்றும் விபிசி விஎல் ஆங்கிள் 120 o இது இங்கே எழுதப்பட்டவை இது a முதல் b ஆகும் எனவே இது அடிப்படையில் இந்த வரிசை எனவே அடிப்படையில் இது Vab விஎல் ஆங்கிள் 0 விபிசி ஆனால் மின்சாரம் பாய்கிறது இது எனது ஐ ஏ எனவே இங்கு வோல்டேஜ் வீழ்ச்சி இருக்கும் எனவே VL எதுவாக இருந்தாலும் அது a b ஐ விட சற்று குறைவாக இருக்கும் எனவே எப்படியிருந்தாலும் இந்த முறையில் இந்த வழக்கில் Vab அல்லது விபிசி அவற்றின் மெக்னிட்யூடு சரியாக அழைக்கப்படுவதற்கு சமமாக இருக்காது ஏனெனில் இந்த R இல் இருக்கும் ரெசிஸ்டன்ஸ் சில வோல்டேஜ் வீழ்ச்சி இருப்பதால் ஆனால் எப்படி இருந்தாலும் அதைப் பற்றி கவலைப்பட ஒன்றுமில்லை மூன்று பேஸ் ஒற்றை பேஸ் விட குறைவான பொருளை எடுக்கும் என்பதைக் காண்பிக்கும் எனவே இப்போது இந்த இரண்டு கம்பி ஒற்றை பேஸ் அமைப்புக்கு இது I L வெறுமனே VL PL VL ஆக இருக்கும் எனவே இது ஒரு ரெசிஸ்டிவ் லோடு எல் ரெசிஸ்டன்ஸ் லோடு என்றால் IL வெறுமனே PL VL எனவே இதை ஏசி சிக்னல் பேஸ் அமைப்பு என்று அழைக்கிறோம் எனவே VL ஆங்கிள் 0 ஐயும் எடுத்துக் கொண்டால் அது VL மட்டுமே அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் எனவே Q இல்லை எனவே I L PL VL ஆக இருக்க வேண்டும் பின்னர் இந்த மின்சாரத்தை I L என்று அழைக்கிறேன் பின்னர் மின் இழப்பு I L 2 2 R ஆக இருக்கும் ஏனென்றால் இங்கே அது R இங்கே அது R இதை மாற்றினால் பி எல் 2 2 ஆர் VL கிடைக்கும் அதுதான் செய்யப்பட்டுள்ளது அதுதான் இங்கே செய்யப்பட்டுள்ளது எனவே 2 R PL 2 இது சமன்பாடு 1 இப்போது மூன்று பேஸ் மூன்று கம்பி அமைப்புக்கு I L மெக்னிட்யூடு Ia மெக்னிட்யூடு Ib மெக்னிட்யூடு I c சொல்ல PL √ 3 VL ஆக இருக்கும் ஏனெனில் இது ஒற்றுமை பவர் காரணி லோடு எனவே √ 3 VL √ 3 VL மின்சாரம் I L என்று கொள்ளுங்கள் ஏனெனில் ஒற்றை பேஸ் ற்கு I L ஐ எடுத்துள்ளேன் அதனால்தான் I L I L cos PL jQ L இது சூத்திரம் PL ஆகும் எனவே இப்போது கேள்வி என்னவென்றால் cos 1 ஏனெனில் ரெசிஸ்டன்ஸ் லோடு இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லோடு எனவே v I L PL √ 3 VL ஆக இருக்கும் எனவே இப்போது மூன்று கம்பிகளில் மின் இழப்பு I L 2 3 R ஆக இருக்கும் ஏனென்றால் மூன்று லைன்கள் உள்ளன எனவே 3 R எனவே இது 3 R PL 23 VL 2ஆக இருக்கும் எனவே 3 3 ரத்து செய்யப்படும் இது R VL 2 VL 2 ஆக இருக்கும் எனவே இது சமன்பாடு 2 ஆகும் இப்போது சமன்பாடு 1 சமன்பாடு 2 எனில் PLoss PLoss 2 R R கிடைக்கும் அதைப் பெறுவேன் இப்போது R இரண்டு நிகழ்வுகளுக்கும் ஒரே பொருளைக் கொண்டு உருவாக்கப்பட்ட அதே கம்பி பயன்படுத்துங்கள் எனவே R R என்பது ஒற்றை பேஸ் முறையில் rho l pi r 2 முதல் முறையில் என்று கருதுகிறோம் ஒற்றை பேஸ்த்திற்கான கடத்தியின் கதிர்வீச்சு R ஆகும் எனவே இது rho l pi r 2 ஆக இருக்கும் இதேபோல் மூன்று பேஸ் முறைக்கு R என்பது rho l pi r 2 ஆக இருக்கும் எனவே அவை ஒரே பொருள் மற்றும் ஒரே நீளம் கொண்டவை எனவே ரோ ஒரே மாதிரியாக இருக்கும் மேலும் ஆரம் மட்டுமே வித்தியாசமாக இருக்கும் ஒற்றை பேஸ் ற்கு சொல்லுங்கள் அது ஆர் மற்றும் மூன்று பேஸ் ஆரம் ஆர் 2 ஆர் எனவே இது R இது R என்பது R இங்கே பிரதியிடு R ஐ மாற்றவும் இந்த R இங்கே மாற்றாகவும் உள்ளது செய்து எளிமைப்படுத்தினால் PLoss PLoss 2 r 2 r2 கிடைக்கும் இது சமன்பாடு 3 இப்போது இரு அமைப்புகளுக்கு ஒரே பவர் இழப்பு இருந்தால் இரண்டுமே இப்போது PLoss PLoss என்று அழைக்கப்பட்டால் அவ்வாறு செய்தால் PLoss PLoss சமன்பாடு அது r 2 2 r 2 ஆக மாறும் எனவே இதன் பொருள் எனது r 2 r 2 2 இது சமன்பாடு 4 ஆகும் இப்போது மூன்று பேஸ் ஒற்றை பேஸ் பொருளுக்கான வால்யும் எனவே அவை கண்டக்டர் ஆக குறிப்பிட படுவது அது ஒரு நீண்ட கம்பி சிலிண்டர் ஆகும் எனவே நீளம் எல் மற்றும் ஒற்றை பேஸ் முறையில் ஆர் ஆரம் என்றால் பை ஆர் 2 எல் எனவே இது வால்யும் என்று அழைக்கிறோம் இது சிலிண்டராக எடுத்துக்கொள்கிறது ஏனெனில் குறுக்கு வெட்டு வட்டமானது மூன்று பேஸ் முறை பிரிக்கப்பட்ட இது இரண்டு கம்பி அமைப்பு எனவே 2 pi r 2 l என்பது ஒற்றை பேஸ் முறையில்க்கானது இது வால்யும் மூன்று பேஸ் முறையில் இது மூன்று கம்பி எனவே 3 pi r 2 இது வால்யும் எனவே இதை எளிமைப்படுத்தினால் பை பை ரத்துசெய்யப்படும் அது 23 r 2 r 2 ஆக இருக்கும் எனவே r 2 r 2 2 எனவே இது 4 3ஆக இருக்கும் 1 333 அதாவது ஒற்றை பேஸ் கம்பிக்கு பொருள் வால்யும் 1 333 மூன்று பேஸ்ங்களுக்கான பொருள் அதே மின் இழப்புக்கு ஒற்றை பேஸ்மாக இருந்தால் அதே மின் இழப்புக்கு கடத்தியின் மெக்னிட்யூடு மூன்று பேஸ்களை விட 33 3 சதவீதம் அதிகம் அதனால்தான் மூன்று பேஸ் மூன்று கம்பி என்பது நன்மை பயக்கும் எனவே இதுதான் யோசனை எனவே இப்போது ஒரு எடுத்துக்காட்டை எடுத்துக் கொள்ளுங்கள் எடுத்துக்காட்டாக உதாரணம் 2 ஐக் காண்க மொத்த சராசரி பவர் ரியாக்ட்டிவ் பவர் மற்றும் காம்பிளக்ஸ் பவர் ஆகியவற்றை சோர்ஸ்களிலும் லோடுகளிலும் தீர்மானிக்க வேண்டும் எனவே நான் உதாரணம் 2 க்கு செல்லுங்கள் எனவே இந்த முறையில் அமைப்பு சீரானது எனவே ஒற்றை பேஸ் பகுப்பாய்வு போதுமானது எனவே 110 ஆங்கிள் களின் பேஸ் a பேஸ் வோல்டேஜ் VAN க்கு இது வழங்கப்படுகிறது இந்த I p பேஸ் மின்சாரம் லைன் மின்சாரம் 6 81 21 8 ஆங்கிளையும் கணக்கிட்டுள்ளது இந்த எல்லாவற்றையும் கணக்கிடுங்கள் இப்போது சோர்ஸ்ல் எனவே S s அதாவது S பின்னொட்டு s சிறியது s என்பது சோர்ஸ் 3 Vp I p கான்ஜுகேட் ஐ குறிக்கிறது ஏனெனில் மூன்று பேஸ் அமைப்பு Vp Ip கான்ஜுகேட் 3 எனவே அவ்வாறு செய்தால் இது எனது Vp இது I p 6 81 எனவே Ip கான்ஜுகேட் 6 81 ஆங்கிள் 21 8o ஆக இருக்கும் எனவே இது 3 Vp I p கான்ஜுகேட் 2087 j 834 6 வோல்ட் ஆம்பியர் லோடு இருக்கும் அதை உருவாக்கும் போது இது எனது வாட் இது உண்மையில் எனவே அடிப்படையில் இந்த வடிவத்தில் செய்யும் போது வாட் வர் இது வோல்ட் ஆம்பியராக இருக்கலாம் எடுத்துக்காட்டாக P 30 வாட் மற்றும் Q 20 var என எழுதினால் அது சரி ஆனால் இந்த வடிவத்தில் P jQ 30 j 20 எழுதும்போது அது வோல்ட் ஆம்பியராக இருக்கும் அதனால்தான் இது ஒன்றாக இருக்கும் இதை எழுதும்போது நான் P jQ வடிவம் என்று அர்த்தம் அது வோல்ட் ஆம்பியர் ஆனால் இது வாட் மற்றும் இது வர் ஆகும் ஏனெனில் அதன் மெக்னிட்யூடு எடுத்துக் கொண்டால் அது வோல்ட் ஆம்பியராக இருக்கும் அதனால்தான் வி எனவே இந்த முறையில் ரியல் பவர் கொடுக்கப்பட்டது என்பது இரண்டு 2087 வாட் மற்றும் ரியாக்ட்டிவ் பவர் 834 6 var ஆகும் இப்போது அந்த எடுத்துக்காட்டு 2 ஐப் பாருங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருப்பது மிகவும் எளிமையான தரவு எனவே லோடு ல் காம்பிளக்ஸ் பவர் உறிஞ்சப்படுகிறது எனவே S லோடு 3 I p 2 Zp இது ஒரு சீரான அமைப்பாக இருந்தால் எனவே ஒரு பேஸ் ற்கு I p 2 Zp எனவே I p 2 Zp 3 இதை எழுதலாம் எனவே Zp க்கு 10 j 8 Ω வழங்கப்படுகிறது அதாவது 12 81 ஆங்கிள் 38 எனவே இது 3 ஆறு புள்ளி மின்சாரம் மெக்னிட்யூடு 6 81 எனவே 3 6 81 2 10 j 8 எனவே இது வோல்ட் ஆம்பியர் எனவே இது S லோடு 1398 j 1113 வோல்ட் ஆம்பியர் எழுதலாம் எனவே இந்த முறையில் அப்சார்ப்புடு ரியல் பவர் 1392 வாட் மற்றும் ரியாக்ட்டிவ் பவர் 1113 var ஆகும் அது வோல்ட் ஆம்பியராக இருக்கும் இது வாட் இது var எனவே இரண்டு காம்பிளக்ஸ் பவர்களுக்கிடையிலான வித்தியாசம் அப்சார்ப்புடு பவர் லைன் இம்பெடன்ஸ் என்பது மின் இழப்பு எனவே பவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறது லைன் இது 3 மின்சாரம்2 மெக்னிட்யூடு 6 812 மற்றும் லைன் இம்பெடன்ஸ் 5 j 2 ஆகும் எனவே இது 695 எனவே அது இருக்கும் போது கெப்பாசிட்டிவ் இம்பெடன்ஸ் So this real power absorbed line is 695 6 watt that mean this one And reactive power absorbed line is 278 3 var எனவே இந்த ரியல் பவர் அப்சார்ப்புடு லைன் 695 6 வாட் ஆகும் அதாவது இது மற்றும் ரியாக்ட்டிவ் பவர் லைன் 278 3 var எடுத்துக்கொள்ளப்படுகிறது இப்போது அடுத்து சமநிலையற்ற மூன்று பேஸ் அமைப்பு ஒன்று அல்லது இரண்டு அல்லது அரை பக்கத்தை நான் கூறுவேன் இந்த லோடு ஆங்கிள் கள் ZA ZB Zc இது வேறுபட்டதாக இருக்கலாம் என்று வைத்துக்கொள்வோம் ஐப் பார்க்கவும் மெக்னிட்யூடு வேறுபட்டிருக்கலாம் ஆங்கிள் வேறுபட்டிருக்கலாம் இதேபோல் வோல்டேஜ் Vab Vca இந்த விஷயங்கள் அனைத்தும் வேறுபட்டிருக்கலாம் சற்று வித்தியாசமாக இருந்தால் அது சமநிலையற்ற அமைப்பு எனவே சமநிலையற்ற அமைப்பின் முறையில் Ia இங்கே மின்சாரம் என்று கூறுங்கள் இந்த மின்சாரத்தை அழைக்கிறோம் இது Ia மின்சாரம் எனவே இந்த மின்சாரம் Ia ஆகும் எனவே இது இந்த பேஸ் ற்கு செல்கிறது Ia இதேபோல் இந்த விஷயத்திற்கு ஐபி இதே போல் இங்கே Ic இது நியூட்ரல் புள்ளி என் இது ZA ZB Zc மற்றும் இந்த பேஸ் வோல்டேஜ் VAN VBN மற்றும் VCN ஆகும் எனவே சமநிலையற்ற அமைப்பு பேஸ் வோல்டேஜ் சமநிலையற்றதாக இருக்கலாம் எனவே Ia VAN ZA Ib VBNZB மேலும் இது ஸ்டார் இணைக்கப்பட்ட லோடு எனவே I c VCN Z இப்போது இங்கே kcl ஐப் பயன்படுத்தினால் அது In Ia Ib Ic 0 ஆக இருக்கும் அதாவது எனது In Ia Ib Ic அதுதான் இங்கே எழுதப்பட்டுள்ளது எனவே அதை அழித்து அனுமதிக்கிறேன் எனவே இது சமநிலையற்ற அமைப்புக்கான சிறிய யோசனையாகும்